சென்ற வகுப்பில் நாம் கனசதுரத்தின் பக்க அளவை கொண்டு கனசதுரத்தின் கன அளவை கண்டறிவது பற்றி பார்த்தோம் மூன்று மாணவர்கள் முறையே மீட்டர் அளவுகோல் நழுவி அளவி மற்றும் திருகு அளவியை பயன்படுத்தி கனசதுரத்தின் பக்கத்தை கண்டறிந்து கனஅளவை கணக்கிடும் உதாரணத்தை பார்த்தோம் இதில் முதல் மாணவருக்கு கொள்ளளவு மதிப்பு 1150 கன சென்டி மீட்டர் எனவும் இரண்டாவது மாணவருக்கு கொள்ளளவு மதிப்பு 1174 கன சென்டிமீட்டர் எனவும் மூன்றாவது மாணவருக்கு 1175 9 கன சென்டிமீட்டர் என கிடைத்தது கணிப்பியிலும் இந்த விடைதான் கிடைக்கிறது இந்த முடிவுகளை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் என்பது பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விடையை சரியாக முடிவு செய்வதற்கான இரண்டு வழிகள் பற்றி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் முதலாவது பொருளுடைய இலக்க முறையாகும் இரண்டாவது வாய்ப்புள்ள பெரும பிழை முறை ஆகும் சொல்லப்போனால் இவை இரண்டுமே முடிவுகளை சரியாக குறிப்பிட முக்கியமானதாகும் பொருளுடைய இலக்க முறையில் விடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி மிக விரிவாக பார்த்தோம் நாம் கண்டறிந்த அளவுகளில் அல்லது விடையில் கட்டாயம் நிச்சயமற்ற இலக்கம் எண்ணின் இறுதியில் இடம்பெற்றிருக்கும் என்று பார்த்தோம் முதல் விடையில் எண்ணின் கடைசி பொருளுடைய இலக்கம் 0 அல்ல 5 ஆகும் எனவே நிச்சயமற்ற மதிப்பு இந்த கடைசி பொருளுடைய இலக்கத்தில் அமையும் அளவுகோல் கொண்டு அளக்கப்பட்ட இந்த மாணவனின் விடையில் பிழை உள்ளது எனவே அதன் விடை 1150 1160 1170 என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே இந்த விடையில் இருக்கும் பொருளுடைய இலக்கத்தை கொண்டு நாம் பிழையை சரியாக சொல்ல முடியாது மாறாக பிழை இடம்பெற்றிருக்கும் இலக்கத்தை வேண்டுமானால் கூறலாம் எனவே மிகச்சரியாக பிழை plus minus 10 அல்லது plus minus 20 அல்லது plus minus 30 என நம்மால் கூற முடியாது ஆனால் பிழை இறுதி இலக்கத்தில் உள்ளது என்பதை மட்டும் கூற முடியும் அதாவது நிச்சயமற்ற இலக்கம் எண்ணின் கடைசி பொருளுடைய இலக்கம் என்பதை மட்டும் கூற முடியும் இரண்டாவது எண்ணைப் பொருத்தவரை பொருளுடைய இலக்கம் 4 ஆகும் எனவே கடைசி பொருளுடைய இலக்கமான 4ல் தான் பிழை உள்ளது எனவே பிழை plus minus 1 அல்லது plus minus 2 அல்லது plus minus 3 ஆகும் எனவே பிழை 1 முதல் 9 க்குள் எந்த எண்ணாகவும் இருக்கலாம் மூன்றாவது எண்ணை பொருத்தவரை பொருளுடைய இலக்கம் 5 ஆகும் இதன் கடைசி இலக்கம் 0 1 ஆகும் எனவே பிழை தசம மதிப்பில் இருக்கும் எனவே இந்த கொள்ளளவு மதிப்பில் இருக்கும் பிழையின் மதிப்பை பிழையை சரியாகக் கண்டறிய அதாவது plus or minus பிழையை குறிக்க நாம் வாய்ப்புள்ள பெரும பிழையை கணக்கிட வேண்டும் அதனை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்புள்ள பெரும பிழை அளவை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றித்தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கப் போகிறோம் யதார்த்தத்தில் நாம் சில அளவுகளை கண்டறிவோம் அடுத்து சூத்திரத்தைக் கொண்டு கணக்கிடு செய்வோம் கண்டறிந்த அளவிற்கும் கணக்கிட்ட அளவிற்கும் உள்ள தொடர்பின் அடிப்படையில் வேறொன்றை கண்டறிவோம் நாம் கண்டறிந்த மதிப்புகளோடு தான் பிழை தொடர்புடையது என்றாலும் கணக்கிட்டு அளவுக்களுக்கான பிழையை கணக்கிட சில வழிமுறைகள் உள்ளன பொதுவாக பிழை கண்டறிந்த மதிப்பீட்டில் இருந்து கணக்கிட்ட மதிப்பிற்கும் பரவும் இதைத்தான் நாம் பிழை பரவல் என்கிறோம் பெரும்பாலான பௌதிக பண்புகளை நேரடி முறையில் நாம் கண்டறிய முடியாது நாம் ஒரு அளவையோ அல்லது பல அளவுகளையோ கண்டறிந்து அவற்றைக்கொண்டு நாம் கண்டறிய வேண்டிய மதிப்பை கணக்கிட வேண்டும் இதனால தான் நாம் ஒவ்வொரு அளவிலும் அளவீட்டிலும் பிழை உள்ளது என்று கூறுகிறோம் எனவே ஒவ்வொரு அளவிலும் நிச்சயமற்ற இலக்கம் அல்லது பிழை உள்ளது இப்போது கணக்கிட்டு அளவில் உள்ள நிச்சயமற்ற இலக்கம் எது அல்லது அதற்கும் கண்டறிந்த அளவிற்கும் உள்ள தொடர்பு யாது அந்த தொடர்பு கூட்டல் அடிப்படையிலோ கழித்தல் அடிப்படையிலோ பெருக்கல் அடிப்படையிலோ வகுத்தல் அடிப்படையிலோ அல்லது இவை அனைத்தும் சேர்ந்தோ இருக்கலாம் கூட்டல் மற்றும் கழித்தல் அடிப்படையிலான தொடர்பைப் பொருத்தவரை q equal to x plus y x மற்றும் y ஆகியவை கண்டறியப்பட்ட அளவுகள் ஆகும் q என்பது கணக்கிடப்பட்ட அளவு ஆகும் எனவே x என்பது x best value plus minus del x ஆகும் அதேபோல் y என்பது y best plus minus del y மேலும் q சமம் q best value plus minus del q delta q ஆகவே q சமம் x plus y எனவே x best plus minus delta x plus y best plus minus delta y எனவே இந்த சமன்பாட்டை கொண்டு கண்டறியலாம் மேற்கண்ட சமன்பாட்டோடு ஒப்பிட்டால் q best என்பது x best plus y best மற்றும் பிழை மதிப்பை பொருத்தவரை அது மேலே கண்ட qன் சமன்பாட்டுக்கு சமமாகும் qன் அதிகபட்ச மதிப்பு இந்த சமன்பாட்டுடன் plus del x plus del y right மற்றும் qன் குறைந்தபட்ச மதிப்பு இந்த சமன்பாட்டுடன் plus this minus of q del x plus del y கிடைப்பதாகும் ஆகவே del x minus y அப்படியானால் இது minus del x plus y எனவே இதற்கு நான்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த நான்கு வாய்ப்புகளில் அதிகபட்ச மதிப்பு மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளுக்கான சமன்பாடு இதுதான் எனவே நாம் இவை இரண்டையும் அதிக வாய்ப்புள்ள நிச்சயமற்ற இலக்கங்கள் என்று கூறலாம் எனவே மற்ற மதிப்புகள் எல்லாம் இவை இரண்டிற்கும் இடையே தான் இருக்கும் அதிக வாய்ப்புள்ள நிச்சயமற்ற இலக்கம் del q என்பது plus minus del x plus del y ஆகும் எனவே q best சமம் x best கூடுதல் y best ஆகும் மேலும் நிச்சயமற்ற q மதிப்பு del q equal to plus minus இதே போல் தான் கழித்தலுக்கும் ஆகும் கூட்டல் அல்லது கழித்தல் இவை இரண்டிற்குமான நிச்சயமற்ற மதிப்பு கண்டறியப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகை ஆகும் மேற்கண்ட சமன்பாட்டை நாம் தொடர்ந்தால் அதாவது q equal to x minus y இதே வழிமுறையில் நாம் தொடர்ந்தால் நமக்கு qன் அதிகபட்ச மதிப்பு கிடைக்கும் மேலும் qன் குறைந்தபட்ச மதிப்பு இங்கு காண்பதாகும் எனவே நாம் கண்டறிந்த மதிப்பு இதுதான் ஆனால் கணக்கிடப்பட்ட விடையின் நிச்சயமற்ற இலக்கத்தை பொறுத்தவரை அது கொடுக்கப்பட்ட அளவுகளை தனித்தனியே கூட்ட கிடைப்பதாகும் ஆகவே கூட்டல் மற்றும் கழித்தல் இவை இரண்டையும் பொருத்தவரை வாய்ப்புள்ள பெருபிழையின் நிச்சயமற்ற மதிப்பு கணக்கிடப்பட்ட மதிப்புகளின் பிழை மதிப்புக்கு சமம் ஆகும் எனவே இதனை நீங்கள் பொது முறையாக எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக இந்தச் சமன்பாட்டில் q equal to x plus y plus z minus u plus v plus etcetera இதில் பிழை மதிப்பு delta q என்பது del x plus del y etcetera அல்லது del u plus del v etcetera ஆகும் கணக்கிடப்பட்ட q மதிப்பில் உள்ள பிழை என்பது அதன் கண்டறியப்பட்ட மதிப்புகளில் உள்ள பிழையின் கூடுதலுக்கு சமமாகும் இதிலிருந்து நாம் சார்பற்ற பிழை அளவை கண்டறியலாம் கூட்டல் மற்றும் கழித்தல் இவை இரண்டிலும் பிழை மதிப்பு கண்டறியப்பட்ட தனித்தனி மதிப்புகளில் உள்ள பிழையின் கூடுதலாகும் அதாவது சார்பற்ற பிழைகளின் கூடுதலாகும் சார்பு பிழைகளை பொருத்தவரை அதனை நாம் del q by q del x by x del y by y சமன்பாட்டை கொண்டு கண்டறியலாம் இவ்வாறாக நாம் சார்பு பிழையை கண்டறியலாம் எனவே கூட்டல் மற்றும் கழித்தல் இவை இரண்டிலும் சார்பற்ற பிழைகளை கூட்டவேண்டும் ஆனால் பெருக்கல் மற்றும் வகுத்தல் இவையிரண்டையும் பொருத்தவரை சார்பற்ற பிழை ஏற்பட வாய்ப்பில்லை சார்பு பிழைகளை மட்டும் கூட்ட வேண்டும் அதனை நாம் அடுத்து பார்ப்போம் அடுத்து நாம் காண்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகும் q சமம் x y மீண்டும் q x சமம் x best plus minus del x y சமம் y best plus minus del y நான் கூறிய சார்பு பிழை அளவு del x by x or x best del y by y or y best ஆகும் இதனை சுருக்கமாக del x by x del y by y ஆகும் ஆகவே x சமம் x best எனவே 1 plus minus del x by x ஆகும் இதேபோல் நாம் yக்கும் கண்டறியலாம் எனவே q சமம் x y இந்தச் சமன்பாட்டில் இவற்றை சேர்த்தால் two x best y best மற்றும் 1 plus minus del x by x plus minus del by y del x மற்றும் del y பொதுவாக இது ஒரு சிறிய மதிப்பு இது இரண்டாம் கட்ட பிழை ஆகும் எனவே இதனை நீக்கி விடுவோம் இதே வழிமுறையை மேலும் தொடர்ந்தால் qன் அதிகபட்ச மதிப்பு இவை இரண்டையும் சேர்த்து கிடைப்பதாகும் குறைந்தபட்ச மதிப்பு இவை இரண்டையும் கழிப்பதால் கிடைப்பதாகும் எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டை q equal to q best plus minus delta குறிப்பிடுவோம் இதனை நாம் ஒப்பிட்டால் q சமம் q best plus minus delta q சமம் q best 1 plus minus delta q by q best ஆகும் இது மட்டு செயல்முறை ஆகும் எனவே இதனை இந்த சமன்பாட்டுடன் ஒப்பிட்டால் delta q by q சமம் delta x plus x plus delta y by y இங்கு சார்பு பிழைகள் கூட்டப்படுகிறது எனவே இங்கு கணக்கிடப்பட்ட பெருக்கல் மதிப்பில் உள்ள பிழை கண்டறியப்பட்ட தனித்தனி மதிப்பில் உள்ள பிழைகளின் கூட்டுத்தொகை மதிப்புக்கு சமம் ஆகும் இதேபோல் வகுத்தல் முறைக்கும் கண்டறிந்தார் q சமம் x by y நாம் மேற்கண்ட வழிமுறைகளை தொடர்வோம் இங்கேயும் நாம் del q by q equal to del x by x plus del y by y சமன்பாட்டை காணலாம் எனவே பெருக்கல் அல்லது வகுத்தல் இவை இரண்டையும் பொறுத்தவரை கணக்கிடப்பட்ட மதிப்பின் சார்பு பிழை கண்டறியப்பட்ட மதிப்புகளின் பிழை மதிப்பின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும் இதனை நாம் பொதுமைப்படுத்தினால் நமக்கு q சமம் x into y into z etcetera divided by u into v into w etcetera எனவே இதில் உள்ள பிழை அளவு del q by q ஆகும் சார்பு பிழை சமம் கண்டறியப்பட்ட மதிப்புகளின் கூடுதல் ஆகும் எனவே del x by x plus del y by y plus del z by z plus del u by u plus del v by v etcetera எனவே முன்பு நான் கூறியது போல கண்டறியப்பட்ட எண்களின் விகித பிழை அல்லது சார்பு பிழைகளை கூட்டினால் நமக்கு கணக்கிடப்பட்ட மதிப்பிண் சார்பு பிழை கிடைக்கும் எனவே கண்டறியப்பட்ட மதிப்புகளின் பிழையை கண்டறிவதுதான் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அல்லது இவை அனைத்தும் சேர்ந்த இவற்றின் பிழையை கண்டறியும் விழிமுறையாகும் பிழையை கண்டறிவதற்கான மாற்று வழி ஒன்று உள்ளது அது மிகவும் எளிமையானதாகும் q சமம் x plus minus y இரு பக்கத்தின் மடக்கை மதிப்பை கண்டறிய வேண்டும் Log q சமம் log x plus minus y பின்னர் வகையீடு செய்ய வேண்டும் எனவே del q by q சமம் del x plus minus y by x plus y ஆகவே del q சமம் q இங்கே நாம் பெருக்கி உள்ளோம் q அடிப்படையில் x plus minus y ஆகும் எனவே இது del x plus minus del yக்கு சமமாகும் அடுத்து நாம் வாய்ப்புள்ள பெரும பிழையை கண்டறிய போகிறோம் எனவே அது del x plus del y and del x minus del y ஆகும் இதில் வாய்ப்புள்ள பெரும பிழை Del x plus del y எனவேதான் நாம் வாய்ப்புள்ள பெரும பிழை சமம் del q equal to del x plus del y ஆகும் எனவே இதற்கு x plus minus y எனவே இதுவரை நாம் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகிய இரண்டிற்கும் கண்டறிந்தது என்னவெனில் சார்பற்ற பிழைகளை கூட்டினால் நமக்கு கணக்கிடப்பட்ட பிழை மதிப்பு கிடைக்கும் என்பதுதான் அதேபோல் q சமம் x y அடுத்து log q equal to log x plus log y எனவே del q by q சமம் del x by x plus del y by y அதேபோல் q சமம் x by y எனவே this log q சமம் log x minus log y ஆகவே del q by q சமம் del x by x minus del y by y எனவே நாம் வாய்ப்புள்ள பெரும பிழை மதிப்பை கண்டறிய வேண்டும் யதார்த்தத்தில் அது தனித்தனி அளவுகளின் பிழை ஆகும் இங்கே நாம் எதிர் குறியை பயன்படுத்துவது இல்லை இங்கு நாம் அவற்றின் கூடுதலை கண்டறிவோம் எனவே del q by q maximum will be del x by x plus del y by y ஆக இது மிக எளிய முறையாகும் இதனைக் கொண்டு நாம் விரைவாக கண்டறியப்பட்ட மதிப்புகளில் இருந்து கணக்கிடப்பட்ட மதிப்புகளின் பிழையை கண்டறியலாம் ஒரு பிழையை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி விரிவாகப் பார்த்தோம் அடுத்து நாம் சில உதாரணங்களில் இவற்றை பயன்படுத்துவோம் இதனை நாம் கனசதுரத்தின் கன அளவை கண்டறிவதற்கான உதாரணத்தில் உபயோகிப்போம் நாம் சற்று பின்நோக்கி செல்வோம் நாம் இப்போது வாய்ப்புள்ள பெரும பிழை மதிப்பைக் கொண்டு விடையை கண்டறிவோம் கண்டறியப்பட்ட கொள்ளவிற்கும் கனசதுரத்தின் பக்கங்களின் மதிப்புக்கும் உள்ள தொடர்பு யாது கொள்ளளவு v சமம் to a cube அடுத்து log ln v சமம் 3 log n log a Del v by v சமம் 3 del a by a right Del v சமம் 3 del a by a into v into v இதில் v கனசதுரத்தின் கொள்ளளவு ஆகும் எனவே 3 a square del a vல் உள்ள பிழை அளவு 3 a square del a முதலாவது மாணவர் அளவுகளைப் பொருத்தவரை del a என்பது நீளத்தை கண்டறிய பயன்படுத்தப்பட்ட உபகரணத்தின் மீச்சிறு அளவு ஆகும் எனவே முதலாவது மாணவர் பயன்படுத்திய கருவியின் மீச்சிறு அளவு 0 மீ மற்றும் கனசதுரத்தின் பக்க அளவு 10 5 ஆகும் நமக்கு del a மதிப்பும் தெரியும் எனவே 3 into 10 5 into 10 5 into 0 1 கன சென்டிமீட்டர் இதன் மதிப்பு சுமார் 33 எனவே del v மதிப்பு 33 075 ஆகும் இதன் மதிப்பை நாம் தோராயமாக 30 எனக் குறிப்பிடுகிறோம் நாம் ஏன் 30 எனக் குறிப்பிட வேண்டும் 33 எனக் ஏன் குறிப்பிடக் கூடாது அதற்கான காரணத்தைப் பற்றி பார்ப்போம் கணக்கீட்டில் இருந்து நமக்கு v மதிப்பு கிடைத்தது அதன் பொருள் உடைய இலக்கம் v is 1150 நமக்கு பிழை மதிப்பு 30 075 கிடைத்தது ஆனால் நாம் அதை 30 என குறிப்பிடுகிறோம் ஏனெனில் பிழை யின் அளவு கடைசி பொருளுடைய இலக்கத்தின் வரிசையைக் கொண்டிருக்கும் என்பது நாம் கற்றறிந்த விதி ஆகும் எனவே பிழை கடைசி பொருளுடைய இலக்கத்தின் மதிப்பை பெற்றிருக்கும் இதுதான் கொள்ளளவு மதிப்பு ஆகும் எனவே இது கடைசி பொருளுடைய இலக்கத்தின் வரிசையையும் பிழையும் கொண்டிருக்கும் இங்கு அது 5 ஆகும் எனவே ஐந்தின் மதிப்பு என்னவோ அதுதான் a மதிப்பும் ஆகும் எனவே பிழையும் அதே மதிப்பையே கொண்டிருக்கும் அதனால்தான் என்னால் 33 எனக் குறிப்பிட முடியவில்லை எனவே 30 என்பது சரியான விடை ஆகும் இப்போது பாருங்கள் நம்மால் கடைசி பொருளுடைய இலக்கம் மதிப்பை கொண்டு விடையை சரியாக குறிப்பிட முடிகிறது அதேபோல் அதில் உள்ள பிழையின் மதிப்பையும் அது எந்த மதிப்பு வரிசையை கொண்டுள்ளது என்பதையும் கணக்கிட்டுக்குப்பின் என்னால் சரியாக சொல்ல முடிகிறது ஆனால் முன்னர் இது போல் என்னால் சொல்ல முடியவில்லை அதாவது பிழையின் அளவு plus minus 10 அல்லது plus minus 20 அல்லது plus minus 30 அல்லது plus minus 40 என்பதை சரியாக கூற முடியவில்லை ஆனால் நம்மால் இப்போது துல்லியமாக கண்டறிய முடிகிறது சரியாக அது plus minus 30 ஆகும் அதேபோல் இரண்டாவது மாணவர் பயன்படுத்திய கருவியின் மீச்சிறு அளவு 0 01 சென்டிமீட்டர் அதாவது delta a a மதிப்பு 10 எனவே del v சமம் 3 into this one எனவே இது தான் நம்முடைய விடை ஆகும் உங்களிடம் ஒன்று கூற மறந்துவிட்டேன் பொருளுடைய இலக்க விதியை நாம் இப்போது நினைவு கூறுவோம் கணக்கிடும் எண்களில் உள்ள சிறிய எண்ணின் பொருளுடைய இலக்கங்களை தான் விடையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது தான் விதி ஆகும் இங்கே உள்ள எண்களில் மிகச்சிறியது 0 1 ஆகும் எனவே அதன் பொருளுடைய இலக்கம் 1 ஆகும் எனவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனெனில் முடிவும் ஒரே ஒரு பொருளுடைய இலக்கத்தை மட்டும் பெற்றிருக்கவேண்டும் இதே காரணத்தினால்தான் முன்பு நாம் 30 எனக் குறிப்பிட்டோம் அதேபோல் கணக்கீட்டில் உள்ள எண்களில் சிறிய எண்ணின் பொருளுடைய இலக்க மதிப்பு 1 ஆகும் ஆகவே விடையும் ஒரு பொருளுடைய இலக்கம் மதிப்பையே பெற்றிருக்க வேண்டும் எனவே அதன் மதிப்பு 3 ஆகும் ஏனெனில் அது ஒரு பொருளுடைய இலக்கத்தை பெற்றுள்ளது இரண்டாவது மாணவர் கண்டறிந்த முடிவு 1174 plus minus 3 முன்பு நாம் பார்த்தது பிழை கடைசி கவனிக்கத்தக்க பொருளுடைய இலக்கத்தை பொருத்து அமையும் என்பதாகும் எனவே அதன் மதிப்பு 4 ஆக இருக்கலாம் அல்லது 5 6 7 வாய்ப்புள்ள எந்த எண்ணும் இருக்க முடியும் எனவே முன்பு நம்மால் சரியாக அதனை கணிக்க முடியவில்லை ஆனால் இப்போது சரியாக அது plus minus 3 அதேபோல் மூன்றாவது மாணவரின் பிழை மதிப்பு 0 3 ஆகும் நாம் பார்த்த அதே விதிகளின்படி பிழையின் மதிப்பு 0 எனவே அதன் முடிவு 1175 9 plus minus 0 3 ஆகும் எனவே நாம் பொருளுடைய இலக்க மதிப்பை கொண்டே பிழையின் மதிப்பு என்ன என்பதை கண்டறியலாம் அதாவது அது 30 அல்லது 3 அல்லது 0 3 எனக் கண்டறியலாம் நாம் விதிகளில் இருந்து இதுவரை என்ன கற்றிருந்தாலும் இந்த சோதனையின் முடிவை கொண்டே நீங்கள் பிழையும் கணக்கீட்டின் முடிவும் ஒரே பொருளுடைய இலக்கங்களை தான் பெற்றிருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட முடியும் எனவே பிழை அதன் கடைசி பொருளுடைய இலக்கமாக இருக்கும் ஆகவே நாம் கண்டறிந்த விடை என்னவாக இருந்தாலும் பிழை கடைசி பொருளுடைய இலக்கத்தின் வரிசை மதிப்பைப் பெற்று இருக்கும் இது ஒரு நல்ல உதாரணம் ஆகும் ஏனெனில் நான் விளக்க வந்த முக்கியமான கருத்துக்கள் அனைத்தையும் இதன் மூலமாகவே கூறிவிட்டேன் அதாவது முடிவுகளை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் பிழையை எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்பதை இதைக் கொண்டே கூறிவிட்டேன் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஏனெனில் பெரும்பாலான சமயங்களில் நாம் கணக்கிட்டுக்கு பின் விடைகளை குறிப்பதில் தான் தவறு செய்கிறோம் கணிப்பியில் விடைகளை கணக்கிட்ட பின் அதன் மதிப்பாக இருந்தாலும் நாம் எத்தனை தசம இடங்களை மட்டும் எடுத்து கொண்டு விடையை குறிப்பிடவேண்டும் என்பது பற்றியும் பார்த்தோம் ஏனெனில் இது எப்போதும் சற்று குழப்பமானதாகும் Experimental physics Iல் இது பற்றி நாம் பார்த்தோம் ஆனால் பல மாணவர்கள் குழப்பமாக இருப்பதாக கூறி அதனை மீண்டும் விளக்குமாறு கோரினர் அதனால் தான் நாம் இந்த வகுப்பில் அதன் வேறு வழிமுறை பற்றி பார்த்தோம் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன்